பேரலல் ப்லோ ஹீட் எக்ஸ்சங்சர்ஸ் இப்போது மூன்றாவது ஷெல் மற்றும் ட்யூப் வெப்பப் பரிமாற்றி உங்களில் சிலர் ஏற்கனவே உங்கள் பயோசிந்த் ஆய்வகத்தில் பார்த்திருப்பீர்கள் மேலும் சிலர் தொழில்துறையையும் பார்த்திருக்கலாம் எனவே யோசனை என்னவென்றால் உங்களிடம் ஒரு ஷெல் உள்ளது உங்களிடம் ஒரு ஷெல் உள்ளது பின்னர் உங்களிடம் ஒரு குழாய் உள்ளது உங்களிடம் ஒரு குழாய் உள்ளது மேலும் ஒரு திரவம் குழாயின் வழியாக பாய்கிறது அதை சூடான திரவம் என்று சொல்லலாம் அங்கே என்று சொல்லலாம் மற்றொரு திரவம் குளிர் திரவம் என்று சொல்லலாம் இது ஷெல் வழியாக பாய்கிறது எனவே வெளிப்புறமானது ஷெல் என்றும் உள்ளே இருப்பது குழாய் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்கே பல வகைகள் உள்ளன இப்போது நீங்கள் குறிப்பாக இந்த ஷெல் மற்றும் குழாய் வடிவமைப்பைப் பார்த்தால் எனவே குழாயின் வழியாக செல்லும் திரவம் உண்மையில் சுற்றிச் செல்கிறது பின்னர் திரும்புகிறது எனவே உங்களிடம் உள்ளதை ஒரு ஷெல் பாஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த வகை வெப்பப் பரிமாற்றி ஷெல் மற்றும் குழாய் ஒரு ஷெல் பாஸ் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு குழாய் செல்கிறது சரியா மற்றும் பார்க்க வழி சூடான திரவம் ஷெல் ஒரு முறை செல்கிறது மற்றும் அது என்ன எந்த வெப்பப் பரிமாற்றிகளை அது அனுபவிக்கிறதோ அதுதான் ஆனால் குழாய்க்கு வரும்போது அந்த குழாய் உண்மையில் ஷெல்லின் உள்ளே இரண்டு முறை பயணிப்பதைக் காண்கிறீர்கள் அதனால்தான் இரண்டு குழாய் செல்கிறது என்று அழைக்கப்படுகிறது சரியா இப்போது ஒருவர் எப்போதும் ஒரு ஷெல் பாஸ் மற்றும் ஒரு ட்யூப் பாஸை வரையலாம் அதைச் செய்வதற்கான வழி காட்சிப்படுத்துவதற்கான வழி சரி என்னிடம் டியூப் 1 டியூப் 2 மற்றும் டியூப் 3 ஆகிய மூன்று குழாய்கள் உள்ளன இப்போது என்னிடம் ஒரு இன்லெட் ஸ்ட்ரீம் உள்ளது மற்றும் இது f1 என்றும் இது சூடான திரவம் என்றும் எனக்கு இங்கே ஒரு அவுட்லெட் ஸ்ட்ரீம் உள்ளது என்றும் குளிர்ந்த திரவம் உள்ளே வந்து வெளியேறுகிறது என்றும் சொல்லலாம் எனவே இங்கே ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றியில் வரும் சூடான திரவம் அவை இந்த மூன்று சேனல்களில் விநியோகிக்கப்படுகின்றன சரியா பின்னர் அவைகள் இந்த குழாய்கள் வழியாக செல்லும்போது ஷெல்லின் ஒரு நீள அளவிற்கு மட்டுமே வெப்ப பரிமாற்றத்தை அனுபவிக்கிறது எனவே அவைகள் வெளியே வந்து ஒன்றாக வெளியே செல்கிறது எனவே இதைத்தான் ஒரு ஷெல் பாஸ் மற்றும் ஒரு டியூப் பாஸ் என்பார்கள் சரியா எனவே இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில் மற்றும் உண்மையில் நீங்கள் பல ஷெல் பாஸ்களை வைத்திருக்கலாம் நீங்கள் பல குழாய் பாஸ்களை வைத்திருக்கலாம் எனவே மல்டிபிள் ஷெல் பாஸ் என்றால் நான் இந்த இரண்டு ஷெல்களையும் ஒன்றாக இணைக்க முடியும் அங்கு f2 இன் அவுட்லெட் திரவம் இரண்டாவது ஷெல்லுக்கு இன்லெட் ஸ்ட்ரீமாக வளரும் எனவே இப்போது என்னிடம் இரண்டு ஷெல்கள் மற்றும் பல குழாய் பாஸ் உள்ளது சரியா எனவே நான் எப்போதும் அதை செய்ய முடியும் எனவே பல சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை நீங்கள் உடனடியாக உணருவீர்கள் கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கான பல வடிவமைப்புகளை நான் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப பரிமாற்றத்திற்கு கொடுக்கப்பட்ட திரவங்களின் தொகுப்பிற்கு நீங்கள் பல சாத்தியமான வடிவமைப்புகளை வைத்திருக்க முடியும் எனவே எப்படி எது சரியானது என்பதுதான் கேள்வி எதை தேர்வு செய்வது எனவே இது ஒரு முக்கியமான கேள்வி எனவே இங்கே நீங்கள் வடிவமைப்பு தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் பொருளாதாரம் தெரியும் அவர்கள் இங்கே ஒரு வலுவான பங்கு வகிக்கிறது குறிப்பாக நீங்கள் வெப்ப பரிமாற்றம் பார்க்கும் போது கட்டுமான செலவின் அடிப்படையில் மற்றும் விரும்பிய வெப்பப் போக்குவரத்தின் அளவைப் பொறுத்து திரவத்தை பம்ப் செய்வதற்கான செலவின் அடிப்படையில் எனவே வடிவமைப்பு மற்றும் பொருளாதாரம் தொடர்பான பாடத்திட்டத்தில் நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை அது எப்பொழுதும் இருந்தாலும் பொருளாதாரக் கண்ணோட்டத்தை நாங்கள் பார்த்ததில்லை எனவே வெப்பப் பரிமாற்றிக்காக தொழில்துறையில் செலவழிக்கப்பட்ட பணத்தின் அளவுகளில் வடிவமைப்பு ஒரு வலுவான பங்கு வகிக்கிறது என்பதைப் பற்றி நாங்கள் பேசுவது இதுவே முதல் முறை இதுவரை ஏதேனும் கேள்விகள் நான் பட்டியலிட்ட அனைத்து தொழில்களிலும் பெரும்பாலான வெப்ப பரிமாற்ற செயல்முறைகள் ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றியைப் பயன்படுத்துகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் விரும்பும் வெப்பப் போக்குவரத்தை அடைய நீங்கள் எப்படி வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்பதில் விரிவான நெகிழ்வுத்தன்மை உள்ளது சரியா எனவே வெப்பப் போக்குவரத்துப் பகுதியை அதிகரிப்பது மற்றும் அழுத்தம் குறைவதை மனதில் வைத்து செயல்திறனை மனதில் வைத்துக்கொள்வது ஆகிய இரண்டிலும் இது உங்களுக்கு நிறைய நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது எனவே வெப்பப் பரிமாற்றியை வடிவமைப்பதில் நாம் விவாதிக்க வேண்டிய முதல் அம்சம் உலகளாவிய வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆகும் எனவே நாங்கள் உண்மையில் கடத்தலைக் கையாளும் போது அதைப் பற்றி மிகவும் சுருக்கமாக விவாதித்தோம் உண்மையில் வெப்பச்சலன உள் ஓட்டங்களைக் கையாண்டபோது அதைப் பற்றி விவாதித்தோம் மிகச் சுருக்கமாக நாங்கள் அதைச் செய்தோம் எனவே என்னிடம் ஒரு குழாய் இருந்தால் இந்த குழாயின் வழியாக பாயும் ஒரு திரவம் மற்றும் என்னிடம் மற்றொரு திரவம் இருந்தால் அது வளைந்த மேற்பரப்பில் அல்லது வளைந்த மேற்பரப்புக்கு இணையாக பாய்கிறது அது ஒரு பொருட்டல்ல எனவே நான் எப்போதும் ஒரு வெளிப்புற வெப்பப் போக்குவரத்து குணகம் h0 ஐ வரையறுக்க முடியும் மேலும் வெப்பப் போக்குவரத்து குணகத்திற்கான சுவரால் வழங்கப்படும் உள் வெப்பப் போக்குவரத்து குணகம் hi மற்றும் எதிர்ப்பை என்னால் வரையறுக்க முடியும் எனவே இது சுவரில் உள்ள கடத்தலில் இருந்து வருகிறது மற்றும் இவை இரண்டும் வெப்பப் போக்குவரத்து கொடுக்கப்பட்ட வெப்பச்சலனத்தின் காரணமாக வருகிறது எனவே 1 பை UA மூலம் வெப்பப் போக்குவரத்து குணகம் நான் எப்போதும் வரையறுக்க முடியும் எனவே இப்போது நீங்கள் வெப்ப பரிமாற்றத்தின் உள் மற்றும் வெளிப்புற பரப்பளவை வேறுபடுத்த வேண்டும் எனவே 1 பை U U inside உள் மேற்பரப்புப் பகுதியை அடிப்படையாகக் கொண்டு வரையறுக்கிறது அது உள்ளேயும் வெளியேயும் உலகளாவிய வெப்பப் போக்குவரத்து குணகம் எவ்வாறு தொடர்புடையது சரி ஆனால் அதுவும் 1 பை Uo மடங்கு Ao சமம் சரியா எனவே உலகளாவிய வெப்பப் போக்குவரத்து குணகம் நாம் ஏற்கனவே பார்த்த வெளிப்புற பரப்பின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது அது 1 பை hiAi பிளஸ் சுவர் வழங்கும் எதிர்ப்பு பிளஸ் ho மடங்கு Ao க்கு சமமாக இருக்க வேண்டும் சரியா எனவே 1 பை Ui Ai என்பது மொத்த எதிர்ப்பைப் போன்றது வெப்பப் போக்குவரத்திற்கு வழங்கப்படும் மொத்த எதிர்ப்பு என்ன எனவே இது வெப்பச்சலனத்திற்கு வழங்கப்படும் மின்தடை குழாயின் உட்புறத்தில் வெப்பச்சலனத்தால் இயக்கப்படும் போக்குவரத்து மற்றும் வெப்பப் போக்குவரத்திற்கு சுவர் வழங்கும் மின்தடை குழாயின் வெளியே வெப்பச்சலனத்தால் வழங்கப்படும் எதிர்ப்பு ஆகியவை சமமாக இருக்க வேண்டும் எனவே சூடான திரவம் எங்கு பாய்கிறது என்பதைப் பொறுத்து உள்ளே இருந்து வெளியே அல்லது அதற்கு நேர்மாறாக வெப்பப் போக்குவரத்துக்கான பயனுள்ள எதிர்ப்பு என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது இப்போது அதைத் தவிர இதுவரை நாம் கருத்தில் கொள்ளாதது என்னவென்றால் உட்புறம் மற்றும் வெளிப்புற மேற்பரப்புகள் மென்மையாக இருக்கும் என்று நாங்கள் எப்போதும் கருதுகிறோம் சரியா எனவே கடினத்தன்மை காரணியை நாங்கள் ஒருபோதும் கணக்கிடவில்லை கரடுமுரடான காரணியை நாங்கள் ஒருபோதும் கணக்கிடவில்லை மேலும் முக்கியமாக கறைபடிந்த காரணி என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த அசுத்தமான காரணி என்னவென்றால் உண்மையில் ஒரு திரவம் பாயும் போதெல்லாம் இந்த திரவங்களில் பெரும்பாலானவை வெப்பப் போக்குவரத்து செய்யப்பட வேண்டியவை அவை மிகவும் அரிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் கந்தக அமில ஆலையைப் பார்த்தால் நாம் வெப்பத்தை வெப்பப்படுத்த விரும்புகிறோம் கந்தக அமிலம் சல்பூரிக் அமிலம் மிகவும் அரிக்கும் எனவே இது உண்மையில் வெப்பப் போக்குவரத்திற்குக் கிடைக்கும் உட்புற மேற்பரப்பை பாதிக்கப் போகிறது மேலும் அரிக்கும் தன்மை அல்லது திரவம் உண்மையில் மேற்பரப்பில் விட்டுச்செல்லக்கூடிய சில வைப்புத்தொகை காரணமாக வெப்பப் போக்குவரத்திற்கு வழங்கப்படும் அந்த வகையான இடையூறு எனவே ஃபவுலிங் காரணி என்று அழைக்கப்படும் ஒன்றில் அனைத்தும் கணக்கிடப்படும் சரியா எனவே சில எதிர்ப்பைப் பயன்படுத்தி அதை வெறுமனே பிரதிநிதித்துவப்படுத்துவோம் எனவே நான் அதை உள்ளே ஃபவுலிங் மற்றும் வெளியே கறைபடிதல் காரணிக்கு எதிர்ப்பு என்று அழைக்கிறேன் அளவிடக்கூடிய அளவுகளுக்கும் வெப்பப் பரிமாற்றி வடிவமைப்பிற்கும் இடையிலான உறவு சரியா எனவே இணையான ஓட்டம் அல்லது இணை ஓட்டத்துடன் தொடங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இரண்டு அறைகள் என்ற மிக எளிமையான விஷயத்தை எடுத்துக் கொள்வோம் என்னிடம் இரண்டு அறைகள் உள்ளன உங்களிடம் சூடான திரவம் உள்ளது அது மேல் அறை என்று சொல்லலாம் எங்களிடம் ஒரு குளிர் திரவம் உள்ளது அது கீழ் அறை வழியாக பாய்கிறது இங்கே ஒரு சுவர் வேண்டும் எனவே இது ஒரு டிரான்ஸ் மியூரல் வெப்பப் பரிமாற்றி மற்றும் எனவே சூடான திரவத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு கொண்டு செல்லப்படும் வெப்பம் உள்ளது எனவே நுழைவாயிலின் வெப்பநிலை Thi என்றும் சூடான திரவத்தின் வெளியேறும் வெப்பநிலை Tho என்றும் குளிர்ந்த திரவத்தின் நுழைவு வெப்பநிலை Tci என்றும் வெளியேறும் வெப்பநிலை Tco என்றும் கூறுவோம் சரியா இந்த இரண்டு மேற்பரப்புகளிலிருந்தும் வெப்ப இழப்பு இல்லை என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு அடியாபாடிக் சூழ்நிலை என்று வைத்துக்கொள்வோம் மேலும் mdot Cp h என்பது திரவத்தின் திறன் என்று நான் கூறினால் mdot என்பது சூடான திரவத்தின் நிறை ஓட்ட விகிதம் ஆகும் மற்றும் Cp என்பது சூடான திரவத்தின் குறிப்பிட்ட வெப்ப திறன் மற்றும் இதேபோல் நான் ஒரு குளிர் திரவத்தின் mdot Cp ஐ வீச முடியும் இப்போது அச்சு கடத்தல் மிகக் குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன் இது உண்மையான கடத்தல் எப்போதும் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதைத் தவிர சில சூழ்நிலைகளில் வெப்பச்சலன முறை கடத்துதலின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று நீங்கள் கூறலாம் இந்த அம்சங்களில் சிலவற்றை நீங்கள் உண்மையில் உங்கள் எதிர்வினை பொறியியல் வகுப்பில் பின்னர் பெக்லெட் எண் என்று அழைக்கலாம் இது சிதறலுக்கான நேர அளவையும் வெப்பச்சலனத்திற்கான நேர அளவையும் வகைப்படுத்துகிறது எனவே பெக்லெட் எண் ஒன்றைப் பொறுத்து அச்சு கடத்தல் அல்லது உண்மையான வெப்பச் சிதறல் எப்போது முக்கியம் என்பதை அறியலாம் எனவே நிவாரணம் என்பது அச்சு வெப்ப பரவல் எப்போது முக்கியமானது பின்னர் நீங்கள் ஒரு நிலையான நிலை மற்றும் நிலையான பண்பு என்று கருதினால் எனவே இப்போது நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் இந்த அமைப்பில் வெப்பப் போக்குவரத்தை கண்காணிக்கவும் அளவிடக்கூடிய அளவின் அடிப்படையில் எல்லாவற்றையும் கொண்டு வரவும் ஒரு எளிய ஆற்றல் சமநிலையை எழுதப் போகிறோம் அளவிடக்கூடிய அளவுகள் சூடான மற்றும் குளிர்ந்த திரவத்தின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வெப்பநிலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரியா எனவே எல்லாவற்றையும் அளவிடக்கூடிய அளவுகளின் அடிப்படையில் கொண்டு வரப் போகிறோம் சூடான திரவம் q மூலம் இழக்கப்படும் மொத்த வெப்பம் என்ன mdot Cp திறன் எனக்குத் தெரியும் எனவே அதன் mdot Cp சூடான திரவமானது Thi மைனஸ் Tho ஆல் பெருக்கப்படுகிறது எனவே அந்த அளவுதான் சூடான திரவத்தால் வெப்பத்தை இழக்கும் வீதமாகும் எனவே நான் சப்ஸ்கிரிப்ட் h ஐ வைத்தால் அது சூடான திரவத்தால் இழக்கப்படும் வெப்பத்தின் அளவு மற்றும் குளிர் திரவத்தால் பெறப்படும் வெப்பத்தின் அளவு என்ன என்பது எளிது mdot Cp குளிர் திரவம் Tco கழித்தல் Tci எனவே குளிர்ந்த திரவத்தின் வெளியேறும் வெப்பநிலை சூடான திரவத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு கொண்டு செல்லப்படுவதால் நுழைவு வெப்பநிலையை விட அதிகமாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் கடத்தப்படும் வெப்பத்தின் மொத்த அளவு சில டெல்டாடிக்கு இண்டு UA க்கு சமம் என்பதையும் நாம் அறிவோம் டெல்டாடி என்றால் என்ன என்று எங்களுக்குத் தெரியாது உங்கள் ஆய்வக சோதனைகளில் நீங்கள் டெல்டாடி லாக்மீன் வெப்பநிலையைப் பயன்படுத்தியிருப்பீர்கள் அது ஏன் லாக்மீன் வெப்பநிலை என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் நாளைய விரிவுரையில் இன்னும் நிறைய விவரங்களுடன் தாங்கள் பார்க்கப்போகும் அக ஓட்டங்களைப் பற்றி விவாதிக்கும்போது சுருக்கமாகப் பார்த்தோம் எனவே இரண்டு சுவர்களில் இருந்து வெப்ப இழப்பு இல்லாத இடத்தில் அது அடியாபாடிக் என்றால் qh குளிர் திரவத்தால் பெறப்படும் வெப்பத்தின் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் அதுவும் UA டெல்டாடி க்கு சமமான q க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது டெல்டாடி எல்எம்டிடி என்று உங்களுக்குச் சொல்லப்பட்டதால் இந்த டெல்டாடி என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் அது ஏன் டெல்டாடி எல்எம்டிடி என்று நாங்கள் கடுமையாகப் பார்க்கப் போகிறோம் உண்மையில் டெல்டாடி எல்எம்டிடி என்பது எந்த வெப்பப் பரிமாற்றியின் பிரதிநிதித்துவ வெப்பநிலை வேறுபாடாகும் எனவே உள் பாய்ச்சல்களைப் பற்றி நாங்கள் விவாதித்தபோது நாங்கள் காட்டியதை டெல்டாடி எல்எம்டிடி குழாய் வெப்ப நீர் குழாய் ஓட்டத்திற்காகப் பெறப்பட்டதாகக் கூறினோம் ஆனால் டெல்டாடி எல்எம்டிடி என்பது எந்த வெப்பப் பரிமாற்றியின் சராசரி வெப்பநிலை வேறுபாடு என்பதை அடுத்த இரண்டு விரிவுரைகளில் காட்டப் போகிறோம் நீங்கள் எதைப் பயன்படுத்தினாலும் பரவாயில்லை எனவே அடுத்த விரிவுரையிலும் அதற்குப் பிறகு மற்றொரு விரிவுரையிலும் பார்க்கப் போகிறோம் சரியா